இங்கே நீங்கள் சரியான டெல்டா பிஐக் கண்டால் அது டெல்டா டெல்டா ஜி உடன் தொடர்புடையது டெல்டா டெல்டா ஜி சில நிலை பிளஸ் எம் டெல்டா பிக்கு constant mdeltaP சமமாக தொடர்புபடுத்தலாம் எனவே டெல்டா பி ஒரு மதிப்பு மற்றும் சி நிலையானது ஏனென்றால் நீங்கள் ஒரு நேர் கோட்டை உருவாக்கினால் அது இது போன்றது டெல்டா டெல்டா ஜி கணக்கிட இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்தலாம் பின்னர் நீங்கள் கணிக்க முடியுமா என்பதைக் காணலாம் உங்களிடம் சில மதிப்புகள் உள்ளனவா என்று பாருங்கள் நீங்கள் சமன்பாட்டை வடிவமைக்கிறீர்கள் பின்னர் உங்களிடம் ஒரு புதிய பிறழ்வு இருந்தால் சி மற்றும் எம் மற்றும் அடுத்தடுத்த மதிப்பு டெல்டா பி ஆகியவற்றை நீங்கள் அறிவீர்கள் டெல்டா டெல்டா எச் கணக்கிடலாம் நீங்கள் நிலைத்தன்மையை கணிக்க முடியும் உதாரணமாக இந்த தொடர்பு உங்களிடம் இருந்தால் இந்த பிறழ்வின் ஸ்திரத்தன்மையை நீங்கள் ஒற்றை மதிப்பால் கணக்கிட முடியாவிட்டால் வேறு என்ன வழிகள் உள்ளன பல பண்புகளை 14 பண்புகளைப் பற்றி நாங்கள் விவாதித்ததை கொண்டிருக்கலாம் பின்னர் இயல் வேதியியல் ஆற்றல் மற்றும் கான்போர்மேஷனல் பல மல்டிபிள் ரிக்ரஸ்ஸோன் நுட்பத்தின் அடிப்படையில் நீங்கள் வெவ்வேறு பண்புகளைப் பயன்படுத்தலாம் ஒரு மாறிகள் நீட்டிக்கப்படுகிறது அறியப்பட்ட மதிப்புகளுடன் இந்த சமன்பாடுகளை பொருத்த முயற்சிக்கிறோம் இந்த ஸ்கொயர்க்ளை எளிதாக்கி மற்றும் நிலையான மதிப்புகளை நாம் பெறுகிறோம் எடுத்துக்காட்டாக மீ 1 மீ 2 m1 m2 மற்றும் பலவற்றை மொத்தமாக சேர்க்கலாம் நிலையான மதிப்புகள் தெரிந்தவுடன் குணகங்கள் அறியப்படுகின்றன பின்னர் எந்தவொரு பிறழ்வின் ஸ்திரத்தன்மையை பண்புகளையும் மல்டிபிள் ரிக்ரஸ்ஸோன் நுட்பத்தின் அடிப்படையில் கணக்கிடுகிறோம் அறிவு அடிப்படையிலான முன்கணிப்பு போன்ற வேறுபட்ட நுட்பங்களும் உள்ளன ஏனென்றால் நீங்கள் பிறழ்விலிருந்து தகவல்களைப் பெறலாம் மேலும் தகவல்களை கணிப்புக்கு பயன்படுத்தலாம் பின்னர் நாம் ஒரு ரிக்ரஸ்ஸன் கருவியைப் பயன்படுத்தலாம் சராசரி அசைன்மெண்ட் முறை ஜோடி சாத்தியக்கூறுகள் மற்றும் வரிசை அடிப்படையிலான முன்கணிப்பு ஆகியவை ஆராய்ச்சி குறிப்புக்களை இணைக்கின்றன பிறழ்வின் நிலைத்தன்மையின் மாற்றத்தை கணிக்க பல முறைகள் உள்ளன எனவே இலவச முறைகளைப் பற்றி முக்கியமாக சராசரி அசைன்மெண்ட் முறைகள் ஜோடி சாத்தியக்கூறுகள் மற்றும் வரிசையிலிருந்து எவ்வாறு கணிப்பது பற்றி விவாதிப்போம் எனவே நீங்கள் அதை புரோதெர்ம் தரவில் தேடினால் நீங்கள் ஏராளமான தரவைப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் இந்தத் தரவைப் பார்த்தால் பலவற்றை நீங்கள் காணலாம் உதாரணமாக நீங்கள் ரேபெட்டிசன்ஸ் பார்க்க முடியும் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட புரதத்திற்கான அலனைனை வாலினுக்கு நீங்கள் மாற்றி இந்தத் தரவை வெவ்வேறு வெப்பநிலை அல்லது வெவ்வேறு pH அல்லது வெவ்வேறு பஃபர்ஸ் மற்றும் வெவ்வேறு செறிவுகளில் பெறலாம் என்பதை நீங்கள் காணலாம் நீங்கள் கவனமாக சரிபார்க்க வேண்டும் முதலில் நாங்கள் தரவின் நகலை அகற்ற வேண்டும் ஆராய்ச்சி அனைவருக்கும் திறந்திருப்பதால் ஒரே தரவை வெவ்வேறு ஆவணங்களிலிருந்து கொடுத்திருக்க முடியும் எனவே ஒரு குழு மட்டுமே குறிப்பிட்ட வகை ஆராய்ச்சியை செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை ஏனெனில் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்த பல குழுக்கள் ஒரே நேரத்தில் ஒரே புரதங்களில் செயல்படுகின்றன இந்த விஷயத்தில் அவர்கள் தரவைப் பெறும் போது அவர்கள் ஆராய்ந்த தகவல்களுடன் அவர்கள் வெளியிடுவார்கள் எனவே தரவைக் குவிப்பதற்காக வெவ்வேறு குழுக்களிடமிருந்து ஒரே தரவை நீங்கள் கொண்டிருக்கலாம் எனவே புரோதெர்மில் ஆராய்ச்சி குறிப்புக்களில் வெளியிடப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏனென்றால் நாம் எதை எடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் நகலை வெவ்வேறு வழிகளில் அகற்ற வேண்டும் அதேசமயம் நீங்கள் தரவை அப்படியே எடுக்கலாம் இது நகல் செய்யப்பட்டால் நீங்கள் ஆவணங்களை சரிபார்த்து அவை எந்த முறையைப் பயன்படுத்துகின்றன அல்லது சராசரி மதிப்புகளைக் காணலாம் உதாரணமாக தரவு மிக நெருக்கமாக இருந்தால் ஒரு மோலுக்கு 1 கிலோ கலோரிக்கும்1Kcalmole குறைவான விலகலைக் கூறுங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் குறிப்பிட்ட பிறழ்வுக்கு சராசரியை எடுத்துக் கொள்ளலாம் இது மிகவும் விலகியிருந்தால் நீங்கள் அவுட லீயர்ஸ்களை அகற்றி இந்த சராசரி மதிப்புகளைப் பெறலாம் மேலும் அந்த மதிப்பை மாதிரியை உருவாக்குவதற்கு நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் தீவிர ஸ்திரத்தன்மையையும் கணிக்க என்ன நிலைமைகள் என்பது குறித்த முயற்சி செய்யலாம் இதற்கு தீவிர நிலைத்தன்மை ஏன் என்பது குறித்து இங்கே நீங்கள் ஆய்வு செய்ய முயற்சி செய்யலாம் எனவே இப்போது நீங்கள் இரண்டாம் கட்டமைப்பையும் சால்வெண்ட் அக்சஸிஸிபிலிட்டி யும் கருத்தில் கொள்ளலாம் நீங்கள் இதைச் செய்ய விரும்பினால் கட்டமைப்பு கிடைக்கவில்லை என்றால் உங்களால் கணிக்க முடியும் அல்லது தரவை நிராகரிக்கலாம் எனவே நீங்கள் இரண்டாம் கட்டமைப்பையும் ASA ஐயும் கணிக்கக்கூடிய இரண்டு விருப்பங்களையும் நீங்கள் செய்யலாம் மற்றும் நீங்கள் கணிப்புக்கும் பயன்படுத்தலாம் அல்லது உங்களிடம் இல்லையென்றால் உங்களுக்கு கட்டமைப்பு தகவல் மட்டுமே தேவைப்பட்டால் அது இல்லை என்றால் இந்த தரவை நிராகரிக்கலாம் எனவே இறுதியாக நாம் டேட்டாசெட்ஐ உருவாக்கலாம் எனவே உங்களிடம் தரவு தொகுப்பு இருந்தால் எங்களிடம் எல்லா தரவும் உள்ளது பின்னர் பிறழ்வுகளின் அதிர்வெண்ணை நாங்கள் உருவாக்க முடியும் உங்கள் தரவுத் தொகுப்பை நீங்கள் உருவாக்கும்போது எல்லா பிறழ்வுகளுக்கும் இந்தத் தரவை உருவாக்கலாம் நாங்கள் அனைத்து நகல் தரவையும் அகற்றுகிறோம நீங்கள் தனிப்பட்ட தரவை மட்டுமே எடுத்துக் கொண்டால் உங்கள் தரவுத் தொகுப்போடு ஒத்த வகை மேட்ரிக்ஸைப் பெறுவீர்கள் இந்த மேட்ரிக்ஸில் எத்தனை தரவு உள்ளது பொதுவாக நாம் பெறுகிறோம் மாணவர்20 20 மாணவர் 19 19 மாணவர் 380 இது 380 பிறழ்வுகளுக்கு சமம் நான் முன்பு விவாதித்தபடி அனைத்து பிறழ்வுகளும் சில நிகழ்வுகளை ஒரே மாதிரியாகக் கொண்டிருக்கவில்லை உங்களிடம் அதிக எண்ணிக்கையிலான தரவு உள்ளது சில சந்தர்ப்பங்களில் பிறழ்வு வகை பொறுத்து குறைந்த எண்ணிக்கையிலான தரவு உள்ளது முக்கியமாக அலனைன் பிறழ்வுகள் எங்களிடம் அதிக எண்ணிக்கையிலான தரவு மற்றும் பிற பிறழ்வுகளைக் கொண்டுள்ளன எடுத்துக்காட்டாக கிளைசின் முதல் மெத்தியோனைன் 0 ஆகும் எனவே பல சந்தர்ப்பங்களில் எங்களிடம் குறைவான தரவு உள்ளது தரவுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் சராசரி அசைன்மெண்ட் முறை செயல்படுகிறது எனவே உங்களிடம் அதிகமான தரவு இருந்தால் சிறந்த முடிவுகளைப் பெறலாம் அந்த வழக்கில் குறைந்த எண்ணிக்கையிலான தரவு இருந்தால் நாங்கள் அந்த சிறந்த பிறழ்வுக்கான அந்த முறையின் செயல்திறனைப் பற்றி எங்களுக்குத் தெரியாது எனவே உறுதிப்படுத்தும் மற்றும் சீர்குலைக்கும் அதிர்வெண் பிறழ்வுகளை இங்கே காண்பிக்கிறீர்கள் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகளைப் பயன்படுத்துகிறோம் உதாரணம் pH அது 7 என்றால் நாம் 5 முதல் 9 மற்றும் குறிப்பிட்ட வெப்பநிலையை எடுக்கலாம் இறுதியாக நாங்கள் எல்லா தரவையும் சேகரித்தோம் நாங்கள் 2 குழுக்களாக வகைப்படுத்துகிறோம் ஒன்று உறுதிப்படுத்துகிறது மற்றும் ஒன்று ஸ்திரமின்மையை சீர்குலைக்கும் எனவே கொடுக்கப்பட்ட எண்கள் ஸ்திரமின்மைக்குள்ளான மரபு பிறழ்வுகளுக்கு அடைப்புக் குறிக்குள் உள்ளவை உறுதிப்படுத்தும் மரபு பிறழ்வுகளுக்கு இந்த அட்டவணையைப் பார்த்தால் நீங்கள் சில முடிவுகளை பெறலாம் எடுத்துக்காட்டாக சில பிறழ்வுகள் வாலின் முதல் அலனைன் அலனைன் முதல் வாலின் என்றால் என்ன இங்கே பெரும்பாலான மரபு பிறழ்வுகள் எத்தனை முற்றிலும் முற்றிலும் எத்தனை மரபுபிறழ்வுகள் 48 48 44 ஸ்திரமின்மைக்குள்ளாக்குகிறார்கள் அதாவது 90 சதவீதத்திற்கு மேல் அதேபோல் நீங்கள் நேரம் 0650 ஐப் பார்க்கவும் முக்கியமாக வேறு சில ஸ்திரமின்மை பிறழ்வுகளைக் கண்டால் இது முற்றிலும் 10 மரபுபிறழ்வுகள W முதல் அலானைன் ஆகும் மேலும் 10 ம் ஸ்திரமின்மைக்குள்ளாகிறது எனவே வேறு ஏதேனும் எடுத்துக்காட்டுகள் ஃபீனைல் அலனைன் முதல் மாணவர் அலனைன் அலனைன் ஃபீனைல் எஃப் 2 ஆமாம் இது எஃப் 2 ஏ நீங்கள் எஃப் 2 ஏ ஐ எடுத்துக் கொண்டால் எத்தனை பிறழ்வுகள் 27 அல்லது 27 25 அல்லது ஸ்திரமின்மை இப்போது இந்த Y முதல் A வரை இது 23 I முதல் A 37 க்கு 37 I முதல் T 8 ஆல் 8 ஆகும் எனவே இந்த அதிர்வெண் அட்டவணையில் இருந்து சில பிறழ்வுகள் எப்போதும் ஸ்திரமின்மைக்குள்ளாவதைக் காணலாம் அல்லது பெரும்பாலான நேரங்களில் அவை ஸ்திரமின்மைக்குள்ளாகின்றன சில நிபந்தனைகளின் காரணமாக இந்த புரோதெர்ம் தரவுத்தளத்திலிருந்து நீங்கள் பெறக்கூடிய தனித்துவமான தரவு இவை தரவுகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்களா ஆனால் நீங்கள் ஒரு போக்கைக் காணலாம் அதேபோல் நான் ஒரு N ஐ I ஆக எடுத்துக் கொண்டால் பிறழ்வுகளை உறுதிப்படுத்துவதை நீங்கள் காண்கிறீர்கள் N முதல் I வரை என்ன 2 இல் 2 இல் 2 இந்த 2 ஆல் 2 இரண்டையும் உறுதிப்படுத்தும் 2 பிறழ்வுகள் மட்டுமே உறுதிப்படுத்துதல் K to S என்றால் என்ன 1 மட்டுமே உள்ளது இது 1 ஆல் 1 ஆகும் எனவே வேறு எந்த உறுதிப்படுத்தும் பிறழ்வுகள் உள்ளனவா நீங்கள் இங்கே பார்த்தால் இது 2 E முதல் W வரை 2 இல் இரண்டுமே உறுதிப்படுத்தப்படுகின்றன ஆனால் எண்கள் மிகக் குறைவு ஏனெனில் நீங்கள் ஏதேனும் பிறழ்வுகளைச் செய்தால் இது சீர்குலைக்கும் புரதத்துடன் ஒப்பிடும்போது ஒரு புரதத்தை உறுதிப்படுத்துவது மிகவும் கடினம் எனவே பிறழ்வுகளை மேம்படுத்துவது மிகவும் முக்கியமானது என்பதால் உறுதிப்படுத்தும் பிறழ்வுகள் குறைவாகவே இருந்தது எனவே எண்கள் குறைவாக இருப்பதற்கான காரணம் இதுதான் உங்களிடம் சில இருந்தால் அவை இரண்டும் உறுதிப்படுத்தப்பட்டு ஸ்திரமின்மைக்குள்ளாகும் எடுத்துக்காட்டாக 9 க்கு K க்கு M ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் K 9 ஐ M 9 க்கு எடுத்துக் கொண்டால் 4 ஸ்திரமின்மைக்குள்ளாகும் 5 ஆல் 9 உறுதிப்படுத்தப்படுகிறது இந்த விஷயத்தில் நீங்கள் லைசினை மெத்தியோனைனுக்கு மாற்றினால் அது உறுதிப் படுத்தப்படலாம் அல்லது அது ஸ்திரமின்மைக்குள்ளாகும் என்பதை நாங்கள் அனைவரும் அறிவோம் எனவே இது வேறு சில எடுத்துக்காட்டுகளாக இருக்கும் இது இரண்டையும் நிலைப்படுத்துகிறது மாணவர் இ டு எல் இ டு எல் மாணவர் இ முதல் எஸ் இ டு எல் மாணவர் 2 வெளியே வாருங்கள் 2 வெளியே வாருங்கள் இதுதான் 4 2 அல்லது 50 சதவீதம் இது இருந்தால் நமக்கு தெரியாது எனவே நீங்கள் சராசரி அசைன்மெண்ட் முறையைச் செய்தால் நீங்கள் பல பிறழ்வுகளைக் காண முடியும் உதாரணமாக நிலையற்றதாக்குதல் வாலனைன் அலனைன் அலனினுக்கு புதிய பிறழ்வு வாலின் இருந்தால் இது ஸ்திரமின்மைக்குரியது என்று நீங்கள் ஒதுக்கலாம் அல்லது ஐசோலூசினுக்கு பிறழ்வு அஸ்பாரகின் இருப்பதைக் கண்டால் இது உறுதிப்படுத்தப்படும் என்று எளிதாகக் கூறலாம் மறுபுறம் சில சந்தர்ப்பங்களில் V லிருந்து I E லிருந்து K என்றால் V க்கு I என்றால் என்ன இங்கு V க்கு I 8 மற்றும் 10 8 ஆல் 18 மற்றும் 10 க்கு 18 ஆக இருக்கிறது இந்த விஷயத்தில் உறுதிப் படுத்துதல் அல்லது ஸ்திரமின்மையா என்பது பற்றி எங்களுக்குத் தெரியாது அதிகபட்ச எண்ணிக்கையுடன் நாம் ஒரு உறுதிப்படுத்தலை எடுப்போம் இந்த விஷயத்தில் நமக்கு நிறைய எதிர்மறை மதிப்புகள் இருக்கும் எனவே நாங்கள் இந்த எண்களை கொடுக்கிறோம் இதன் மூலம் நிலைத்தன்மையின் மாற்றத்தை நீங்கள் கணிக்க முடியும் இது அதிகரிக்கும் அல்லது இது குறையும் இது மிகவும் எளிதானது ஒரு மேட்ரிக்ஸை உருவாக்குங்கள் இப்போது மரபு பிறழ்வுகளை உறுதிப் படுத்துவதையும் மரபு பிறழ்வுகளை சீர்குலைப்பதையும் நாங்கள் அறிவோம் நீங்கள் ஒரு அட்டவணையை உருவாக்கலாம் இவை உறுதிப்படுத்தப்பட்ட பிறழ்வுகள் மற்றும் இவை ஸ்திரமின்மைக்குள்ளான பிறழ்வுகள் அது 0 0 ஆக இருந்தால் எதையும் கணிக்க முடியாது எந்தவொரு புதிய பிறழ்விற்கும் நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு புரதத்தை எடுத்துக் கொண்டால் அது 19 சாத்தியக்கூறுகளாக இருக்கலாம் நீங்கள் இந்த பிறழ்வுகளைச் செய்யலாம் மற்றும் அறியப்பட்ட தரவுகளுடன் சதவீத துல்லியத்தைப் பெறலாம் நீங்கள் சுமார் 60 முதல் 70 சதவிகிதம் 70 ஐப் பெறலாம் 70 சதவிகிதம் வரை நீங்கள் பெறலாம் ஏனெனில் இந்த விஷயத்தில் நீங்கள் மிக உயர்ந்த செயல்திறனைப் பெறுவீர்கள் ஏனென்றால் இந்த பிறழ்வுகள் அடிக்கடி நிகழும் பிறழ்வுகள் இந்த விஷயத்தில் துல்லியம் மிக அதிகம் எனவே விளைவுகளை உறுதிப்படுத்தும் மற்றும் ஸ்திரமின்மைக்கு உட்படுத்தினால் என்ன நடக்கும் இதில் கூட சில சந்தர்ப்பங்களில் விளைவுகளை உறுதிப்படுத்துதல் மறு முனையில் உள்ளன இது நாம் அனைத்து மரபுபிறழ்வுகளையும் ஒன்றாகக் கருதுகிறோம் இப்போது இந்த மரபுபிறழ்வுகளை இரண்டாம் கட்டமைப்பின் அடிப்படையில் அல்லது சால்வெண்ட் அக்சஸிஸிபிலிட்டி அடிப்படையில் வகைப்படுத்த முடியும் இரண்டாம் கட்டமைப்பின் அடிப்படையில் இதை நீங்கள் வகைப்படுத்தினால் நாங்கள் 3 வகுப்புகளை ஹெலிக்ஸ் ஸ்ட்ராண்ட் மற்றும் காயில் செய்யலாம் அணுகலின் அடிப்படையில் நீங்கள் வகைப்படுத்தினால் நாங்கள் 2 வகுப்புகள் அல்லது 3 வகுப்புகளை உருவாக்கலாம் எடுத்துக்காட்டாக புதைபட்ட அல்லது ஓரளவு புதைபட்ட அல்லது வெளிப்படும் வகை இரண்டாம் நிலை கட்டமைப்புகளின் 3 குழுக்களை நாம் அணுகலாம் அணுகலுக்கான 3 குழு பின்னர் இரண்டாம் கட்டமைப்பை அடிப்படையாகக் கொண்ட 3 மேட்ரிக்ஸையும் அணுகக்கூடிய அடிப்படையில் 3 மேட்ரிக்ஸையும் கொண்டிருக்கிறோம் புதிய பிறழ்வுகள் வந்தால் இரண்டாம் கட்டமைப்பை சரி பார்க்க வேண்டும் இது ஹெலிக்ஸ் என்றால் ஹெலிக்ஸிலிருந்து மேட்ரிக்ஸில் எடுத்துக்கொள்ளுங்கள் அது ஸ்ட்ராண்டாக இருந்தால் ஸ்ட்ராண்டிலிருந்து மேட்ரிக்ஸை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் இதை புதைப்பட்ட இடத்திலிருந்து புதைப்பட்டு வெளிப்படும் இடத்திலிருந்து மேட்ரிக்ஸிலிருந்து எடுக்கலாம் கரைப்பான் அணுகல் 3 அல்லது அதேபோல் ஸ்ட்ராண்ட் மற்றும் சுருள் 3 ஐ 3 ஆல் பெருக்கி ஹெலிக்ஸ் 9 மெட்ரிக்குகளை உருவாக்கலாம் இரண்டாம் நிலை அமைப்பு மற்றும் ASA இரண்டையும் அடிப்படையாகக் கொண்டு வகைப்படுத்தினால் 9 மெட்ரிக்குகளைப் பெறலாம் இப்போது உங்களிடம் ஏதேனும் புதிய மரபுபிறழ்வுகள் இருந்தால் இரண்டாம் நிலை கட்டமைப்பு என்ன என்பதை நீங்கள் கரைப்பான் அணுகல் என்ன என்பதை சரிபார்க்கவும் அதன்படி தரவை சரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே என்ன இந்த வகைப்பாட்டைக் கொண்டிருப்பதன் தீமை நன்மை என்ன மாணவர் மிகவும் துல்லியமான கணிப்பு ஆமாம் நன்மை என்னவென்றால் அதே பிறழ்வை உறுதிப்படுத்த முடியுமென்றாலும் கூட நீங்கள் வகைப்படுத்தக்கூடிய வெவ்வேறு இடத்தைப் பொறுத்து ஸ்திரமின்மை இருக்கும் இந்த விஷயத்தில் துல்லியம் மேம்படும் நீங்கள் போதுமான எண்ணிக்கையைப் பெறவில்லை என்பது கேடு இங்கே பல 0 நீங்கள் வகைப்படுத்தினால் இந்த 20 அனைத்தும் 9 குழுக்களாக இருக்கும் இதேபோல் குறைந்த எண்ணிக்கையிலான தரவு எனவே இது அவர்களின் பிரச்சினையாக இருக்கும் தரவு உங்களிடம் அதிகமான தரவு இருந்தால் அதை வகைப்படுத்துவது எளிது மேலும் இது உங்களுடையது என்ற சிறந்த கணிப்புகளைப் பெறலாம் வகைப்பாடு இப்போது நீங்கள் உண்மையான மதிப்புகளை கணிக்க விரும்பினால் நாம் என்ன செய்ய முடியும் மாணவர் துல்லியமானது எடுத்துக்காட்டாக உங்களிடம் இந்த மரபுபிறழ்கள் இருந்தால் சி முதல் ஏ 4 வரை மதிப்புகள் அனைத்தும் சராசரியை எடுத்துக் கொள்வதை நாங்கள் அறிவோம் இப்போது இது 1 9 ஆகும் இதுவே ஸ்திரமின்மைக்குரியது மற்றும் உறுதிப்படுத்தலுக்கான மதிப்பு உங்களிடம் இருந்தால் மதிப்புகள் அடைப்புக்குறிக்குள் இருக்கும் எனவே இப்போது உங்களிடம் ஏதேனும் பிறழ்வு இருந்தால் அது அலனைன் டு வாலின் அலனைன் டு வாலின் எனவே இது 1 7 என்று நீங்கள் கூறலாம் ஏனெனில் இது மிக உயர்ந்த மதிப்பு 1 7 ஐ வைக்கவும் பின்னர் அனைத்து மதிப்புகளையும் எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சோதனைகள் கழித்தல் கணிக்கப்பட்டது மூலம் பிழையை கணக்கிடலாம் பிழையை எவ்வாறு கணக்கிடுவது என்பது நீங்கள் விரும்பும் அபிசொலுட் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் ஏனென்றால் நாம் உண்மையானது கணிக்கப்பட்டது அதிகமாக இருக்கும் மேலும் இந்த மதிப்புகள் அனைத்தையும் நீங்கள் சேர்த்து பின் N ஆல் வகுக்கப்படுவது மரபுபிறழ்வுகளின் மொத்த எண்ணிக்கை நீங்கள் கணித்த மதிப்புகள் முழுமையான மதிப்புகளை எடுத்துக்கொள்கிறீர்கள் இதை நீங்கள் ஒரு N ஐப் பெறலாம் மேலும் நீங்கள் தொடர்புபடுத்தலைக் கணக்கிடலாம் ஏனென்றால் எங்களிடம் சோதனை மதிப்புகள் மற்றும் கணிக்கப்பட்ட மதிப்புகள் இங்கே உள்ளன எனவே இது கணிக்கப்பட்டது இது சோதனை ஆகும் எனவே நீங்கள் இரண்டிற்குமிடையே உள்ள தொடர்பை பெறலாம் எனவே நீங்கள் இப்படி செய்தால் என்ன நிலை சுமார் 70 சதவிகிதம் துல்லியத்திற்குப் பிறகு வரலாம் உறுதிப்படுத்தல் மற்றும் ஸ்திரமின்மை ஆகியவற்றை நீங்கள் பாகுபடுத்தலாம் ஆனால் நீங்கள் இரண்டாம் நிலை அமைப்பு மற்றும் ASA உடன் வகைப்படுத்தினால் இதை 80 சதவிகிதம் வரை அதிகரிக்கலாம் இதுதான் நீங்கள் வெவ்வேறு சோதனைகளை மேற்கொண்டால் 80 சதவிகிதம் வரை பெறலாம் தொடர்பை எடுத்துக் கொள்ளுங்கள் இது சுமார் 0 5 இருக்கும் மேலும் இங்கே நீங்கள் தொடர்பு 0 7 காணலாம் எனவே இதன் பொருள் நீங்கள் எந்த முறையையும் செய்தால் இது குறைந்தபட்சம் நீங்கள் பெறக்கூடிய துல்லியம் மற்றும் தொடர்பு அசைன்மெண்ட் முறையை பின்பற்றுவதிலிருந்து நாங்கள் பெறுகிறோம் இப்போது செயல்திறனை அதிகரிக்க கூடுதல் தகவல்களைச் சேர்க்கலாம் வெவ்வேறு முறைகள் மூலம் மற்றவை என்னவென்று பார்ப்போம் மிகவும் பிரபலமான முறைகளில் ஒன்று ஆற்றலை அடிப்படையாகக் கொண்டது ஏனென்றால் வெவ்வேறு இடைவினைகளுக்கு ஆற்றல் மிகவும் முக்கியமானது மேலும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ரெசிடுயுவை மாற்றியமைத்தால் இது ஆற்றலைக் கெடுக்கும் இது ஆற்றலைத் தொந்தரவு செய்யும் அல்லது ஆற்றலை மேம்படுத்துகிறது இது நிலைத்தன்மையை அதிகரிக்கும் அல்லது நிலைத்தன்மையைக் குறைக்கும் இந்த ஆற்றல்மிக்க அணுகுமுறையைப் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய முடியும் முதலில் உங்கள் குறிப்பிட்ட ரெசிடுயு மற்ற ரெசிடுயுகளுடன் மாற்றப்பட்டால் என்ன நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது உங்களிடம் "A" ரெசிடுயு இருந்தால் இது மற்ற ரெசிடுயுகளை எவ்வளவு தூரம் தொடர்பு கொள்கிறது இந்த ரெசிடுயுகள் எவ்வாறு தொடர்புகளை உருவாக்குகின்றன தொடர்புகள் எவ்வாறு இருக்கும் மாற்றங்களை உருவாக்குமா என்பதை அறிய வேண்டும் இரண்டாவது அம்சம் என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட ரெசிடுயுவிற்கான முறுக்கு கோணம் என்ன நீங்கள் அதை மாற்றினால் இது எவ்வாறு உறுதிப்படுத்தலை மாற்றும் இது எவ்வாறு ஸ்திரத்தன்மையை பாதிக்கிறது இந்த அம்சங்களின் அடிப்படையில் முதலில் நாம் 4000 புரதங்களை சேகரித்தோம் அவை உயர் தெளிவுத்திறனுடன் 2 5 ஆங்ஸ்ட்ராமுக்கும் குறைவான சீக்குவன்ஸ் ஐடென்டிட்டியாகவும் இருக்கலாம் ASA ஐ அடிப்படையாகக் கொண்ட ஒவ்வொரு ரெசிடுயுகளின் இருப்பிடத்தையும் வெவ்வேறு குழுக்களாக வகைப்படுத்துகிறோம் இது உங்களுக்கு சூழலைத் தரும் பின்னர் பாருங்கள் இறுதியாக ஒவ்வொரு இரண்டாம் கட்டமைப்பிலும் உள்ள ஒவ்வொரு ரெசிடுயுகளும் வெவ்வேறு ரெசிடுயுகளுடன் தொடர்புகளை உருவாக்கும் ஒவ்வொரு அணுகலைப் பொறுத்து எவ்வளவு தூரம் உள்ளன என்பதை நாம் செய்ய வேண்டும் அதேபோல் அவை எவ்வளவு தூரம் இணக்கமான மாற்றத்தை இந்த நிலைத்தன்மையை மாற்றியமைக்கும் விளைவை நீங்கள் காணலாம் எனவே இந்த மதிப்புகளை வைல்ட் வகைக்கு நீங்கள் பெற்றவுடன் நீங்கள் அதை மாற்றியமைக்கும்போது ரெசிடுயுகளை மாற்றுவீர்கள் உங்கள் அலனைன்கள் வாலினுக்கு மாற்றப்பட்டால் என்ன நடக்கும் எனவே இவை புதிய மதிப்புகளை எடுத்துக்கொள்கின்றன பின்னர் டெல்டா ஜி பிறழ்வு மைனஸ் டெல்டா ஜி வைல்ட் என்ற நிலைத்தன்மையை நீங்கள் கணிக்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் மாற்றியமைக்கும் போது எங்களுக்குத் தெரிந்த மாற்றங்களை நீங்கள் அறிந்தால் டெல்டா டெல்டா ஜிபிறழ்வு கழித்தல் வைல்ட் நீங்கள் கணக்கிடுவீர்கள் அதை எப்படி செய்வது என்று விளக்குகிறேன் முதலில் நாம் இங்கே அணுக்களை வேறு வகைகளில் வகைப்படுத்துகிறோம் வெவ்வேறு அமினோ அமிலங்களுக்கு ஐம்பது வெவ்வேறு வகைகளாக உருவாக்குங்கள் முதலில் கிளைசினுக்கு இது கார்பன் சி ஆல்பா ஹைட்ரஜன் மட்டும் ஒரு பக்க சங்கிலி எனவே அனைத்து கார்பன்களில் இங்கே இந்த கிளைசினுக்கு ஒரு கார்பனை தனியாக கையாண்டோம் சி பீட்டா இங்கேயிருந்து எடுத்து கொண்டோம் அதேபோல் ஒரு நைட்ரஜன் அல்லது இந்த நைட்ரஜன் நீங்கள் ஒரு தனி வகையை எடுத்துக் கொண்டால் அதேபோல் நாங்கள் தனித்தனியாக பல்வேறு வகையான அணுக்களும் உங்களிடம் உள்ளன எனவே நீங்கள் இருப்பிடம் மற்றும் இணைப்பு மற்றும் வேதியியல் தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் 4 வெவ்வேறு வகையான அணுக்களாக உருவாக்கலாம் எனவே இந்த அணு அமைந்துள்ள இடம் மற்றும் இணைக்கப்பட்ட இடம் பொறுத்து வேதியியல் தன்மை என்ன எனவே எங்களிடம் 40 வகையான அணு வகைகள் 36 37 30 40 உள்ளன எனவே இப்போது இந்த 40 வகையான அணுக்களுக்கும் ரெசிடுயு ஜோடிகளின் விருப்பத்தைப் பயன்படுத்தி தூர திறன் நாம் கணக்கிட முடியும் G மற்றும் rd இது எந்த குறிப்பிட்ட தூரத்திற்கும் i மற்றும் j என்பது குறிப்பிட்ட ரெசிடுயுகள் அலனைன் மற்றும் வாலின் அலனைன் முதல் அஸ்பார்டிக் அமிலம் ஆகும் எந்தவொரு குறிப்பிட்ட தூரத்துடனும் தொடர்புகளில் இந்த இரண்டு ரெசிடுயுகளை வைத்திருப்பதற்கான விருப்பம் என்னவென்றால் எடுத்துக்காட்டாக 6 ஆங்ஸ்ட்ரோம் அல்லது 8 ஆங்ஸ்ட்ரோம் இங்கு எத்தனை தொடர்புகள் உள்ளன இந்த தகவலைப் பயன்படுத்தி நீங்கள் முறுக்கு ஆற்றலைக் கணக்கிட முடியும் இது முறுக்கு ஆற்றல்களைப் பெற இந்த நிகழ்தகவின் மைனஸ் கே டி மடக்கை ஆகும் இது எந்த d தூரத்திலும் ரெசிடுயு ஜோடிகள் i மற்றும் j இன் விநியோகத்தை உங்களுக்கு வழங்கும் இறுதியாக நாம் வெவ்வேறு தூரங்களைப் பயன்படுத்துவோம் அதன் தூரத்தை மேம்படுத்துங்கள் இது சோதனைத் தரவோடு எவ்வாறு தொடர்புபடுத்தும் என்பதை நாம் தூரத்தை மேம்படுத்தலாம் எனவே டார்ஸன் டிஸ்டன்ஸ் பொடென்ஷியல் செய்யப்படுகிறது எனவே இரண்டாவது அம்சம் நீங்கள் இதேபோன்ற சமன்பாட்டைப் பயன்படுத்தலாம் டெல்டா ஜி டோர்ஷனைப் பயன்படுத்தலாம் இது எந்த குறிப்பு புள்ளிகளுக்கும் ஜி ஆப் பை மற்றும் சை மற்றும் எந்த குறிப்பு புள்ளிகளுடன் இயல்பாக்குகிறது நாம் பல்வேறு சேர்க்கைகளைப் பயன்படுத்தலாம் மற்றும் அனைத்து சீரற்ற இணக்கங்களுடனும் ஒப்பிடும்போது குறிப்பிட்ட உறுதிப்படுத்தல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன என்பதைக் காணலாம் பின்னர் இதை ஒரு கே டி மடக்கை மைனஸுடன் பெருக்கி இதை ஆற்றலாக மாற்றுவோம் எனவே 2 வெவ்வேறு அம்சங்கள் ஒன்று தூரத்தை அடிப்படையாகக் கொண்டது ஒன்று சுழற்சியை அடிப்படையாகக் கொண்டது இந்த இரண்டையும் ஒப்பிட்டுப் பாருங்கள் இங்கே நீங்கள் சுழற்சி ஆற்றலையும் தூர ஆற்றலையும் நிலையானதாகக் காணலாம் இது ஒரு வகையான பல ரிக்ரஸ்ஸோன் நுட்பமாகும் எல்லா நிகழ்வுகளுக்கும் நாம் மதிப்புகளை அறிவோம் ஏனென்றால் டெல்டா ஜி டோர்ஷன் அல்லது டெல்டா ஜி தூர சாத்தியமான டெல்டா டெல்டா ஜி பின்பு ப்ரின்சிபிள் ஆப் லீஸ்ட் ஸ்கொயர் பயன்படுத்துகிறோம் எனவே குறைந்த சதுர பொருத்தங்களைப் பயன்படுத்துங்கள் இது உங்களுக்கு இந்த பி 0 பா மற்றும் பின்னர் பி டோரைக் கொடுக்கும் ஒருமுறை இந்த மதிப்புகளை நாங்கள் பெற்றால் ஜி மற்றும் ஜி டோர் மாற்றீட்டை நீங்கள் அறிந்த எந்த தரவிற்கும் பின்னர் மதிப்புகள் மற்றும் டெல்டா டெல்டா ஜி ஐப் பெறலாம் புரோதெர்ம் தரவுத்தளத்திலிருந்து 1 5 3 8 பிறழ்வுகள் இங்கே நம்பகமானவை பெறலாம் எனவே சோதனை டெல்டா ஜி மற்றும் இடையேயான உறவை நீங்கள் கருதுகிறீர்கள் முன்னறிவிக்கப்பட்ட டெல்டா ஜி எனவே 0 86 சதவீத துல்லியத்தை நீங்கள் காணலாம் இப்போது இந்த செயல்திறன் இரண்டாம் கட்டமைப்பைப் பொறுத்து அல்லது சால்வெண்ட் அக்சஸிஸிபிலிட்டி எவ்வாறு மாறுபடுகிறது என்பது கேள்வி எனவே நான் தரவைக் காட்டுகிறேன் எனவே ASA ஐ 0 முதல் 2 2 முதல் 30 வரை வெவ்வேறு வரம்புகளில் வகைப்படுத்துகிறோம் எனவே இந்த எண்களும் ஒரு வகைப்படுத்தலை உருவாக்கியுள்ளன அவற்றின் தரவு மிக உயர்ந்த செயல்திறனுடன் ஸ்திரத்தன்மையுடன் தொடர்புடையதாக இருக்கும் எனவே துல்லியம் அது புதைபட்டிருந்தால் அது 90 சதவிகிதம் ஆகும் பீட்டா ஸ்ட்ராண்ட் புதைபட்டால் கூட அதை 90 சதவிகிதத்திற்கும் அதிகமாக சரிபார்க்கலாம் ஹைட்ரோபோபசிட்டியுடன் நீங்கள் எளிதாக தொடர்புபடுத்தக்கூடிய அதன் புதைபட்ட பிறழ்வுகளை நாங்கள் முன்பு விவாதித்தோம் மேலும் ஒரு ப்ரோபெர்ட்டி நிலைத்தன்மையையும் விளக்குகிறது ஆனால் இதை விளக்குவது மிகவும் கடினம் வெளிப்படும் ஒற்றை பண்புகளின் நிகழ்வு நாம் சீக்குவன்ஸ் தகவல் அல்லது கட்டமைப்பு தகவல்களை சேர்க்க ஒரு காரணம் இந்த கட்டமைப்பு தகவலை நீங்கள் சேர்த்தாலும் செயல்திறன் குறைவாகவே இருக்கும் எனவே ஹெலிக்ஸில் இந்த 60 சதவிகிதம் 60 பிளஸ் சால்வெண்ட் அக்சஸிஸிபிலிட்டி ஐ நீங்கள் இங்கே பார்த்தால் செயல்திறன் 80 சதவிகிதம் மற்றும் தொடர்பு 0 85 மற்றும் பல எனவே புதைபட்ட பிறழ்வுக்கு இது அதிகமாக இருப்பதை நீங்கள் காணலாம் ஷீட் புதைபட்ட ஒன்று நீங்கள் இங்கே அதிக செயல்திறனைக் காணலாம் முக்கியமாக புதைப்பட்ட அல்லது முற்றிலுமாக வெளிப்படுத்த பட்ட வழக்குகளுடன் ஒப்பிடும்போது இந்த மதிப்புகள் ஓரளவு வெளிப்படும் வழக்கு அல்லது ஓரளவு புதைபட்ட வழக்கு என்பதை நாம் இங்கு கவனித்தால் இப்போது உங்களிடம் ஒரு சேவையகம் இருக்க முடியும் இது CUPSAT சேவையகம் c u p s a t ஆம் பார்க்க பி பிஐடியை எடுத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் ரெசிடுயு எண்ணை கொடுக்க வேண்டும் இது வெப்பம் அல்லது டினேச்சுரன்ட் தேவை முதலில் நிலைத்தன்மையை தானாகக் கணக்கிட வேண்டும் இரண்டாம் நிலை கட்டமைப்பு மற்றும் சால்வெண்ட் அக்சஸிஸிபிலிட்டி கணக்கிடும் முறுக்கு கோணங்களும் இது உங்களுக்குக் கொடுக்கும் முறுக்குவிசையில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அது உங்களுக்குச் சொல்லும் முறுக்கு இந்த விஷயத்தில் முடிவுகள் நம்பகமானதல்ல அது நன்றாக இருந்தால் அடுத்த கட்டத்திற்கு செல்கிறோம் இறுதியாக இங்கே இது கணிப்பு முடிவுகளைக் கொடுக்கும் இந்த ஐசோலூசினுக்கான இந்த பிறழ்வு அனைத்து 19 நிகழ்வுகளுக்கும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இங்கு ஒட்டுமொத்த ஸ்திரத்தன்மை சாதகமற்றது அல்லாத சாதகமற்ற சுழற்சிகளை உறுதிப்படுத்துகிறது அல்லது ஸ்திரமின்மைக்கு உட்படுத்துகிறது மேலும் டெல்டா டெல்டா டெல்டா ஜி கணிக்கிறது எனவே ஒரு தேடலானது அனைத்து 19 பிறழ்வுகளுக்கும் அனைத்து மதிப்புகளையும் பெறலாம் இதில் கட்டமைப்பு தேவைப்படுகிறது ஏனென்றால் கிடைக்கக்கூடிய தரவுத்தளத்தை சரிபார்த்து அதன் அடிப்படையில் கட்டமைப்பு தேவைப்படும் சுழற்சி ஆற்றல்களை நாம் கணக்கிட வேண்டும் பின்னர் அவை தூரம் மற்றும் முறுக்கு ஆற்றலின் அடிப்படையில் எவ்வாறு கூறப்படுகின்றன என்பதைப் பார்க்கவும் டெல்டா ஜி மதிப்புகள் கிடைக்கும் எனவே கட்டமைப்பு கிடைக்கவில்லை எனில் பிறகு என்ன செய்வது இரண்டு வெவ்வேறு வழிகள் உள்ளன நீங்கள் கட்டமைப்பைப் பெறவும் சேவையகத்தைப் பயன்படுத்தவும் மாடலிங் செய்யலாம் அல்லது சீக்குவன்ஸ் தகவல்களிலிருந்து ஒரு புதிய முறையைப் பெற முயற்சிக்கி றோம் ஏனெனில் சராசரி அசைன்மெண்ட் முறையில் நான் குறிப்பிட்டது இந்த பிறழ்வு என்றால் அலனைன் டு வாலின் மதிப்புகளைப் பொறுத்து உறுதிப்படுத்துதல் அல்லது ஸ்திரமின்மைக்கு உட்படுத்தலாம் அலனைன் டு வாலின் மற்றும் அண்டை ரெசிடுயுகள் அஸ்பார்டிக் அமிலம் மற்றும் என்றால் நாம் சொல்லக்கூடிய சீக்குவன்ஸ் தகவல் ரெசிடுயுகளை உறுதிப்படுத்துகிறது எனவே நாங்கள் விதிகளை உருவாக்கலாம் இந்த விஷயத்தில் எல்லா தகவல்களையும் வைல்ட் வகை ரெசிடுயு பிறழ்வு ரெசிடுயுகள் மற்றும் அண்டை ரெசிடுயுகள் பற்றிய தகவல்களை நாம் எடுக்கலாம் பின்னர் நாம் விதிகளை உருவாக்க முடியும் எடுத்துக்காட்டாக அலனைன் வைல்ட் வகை ரெசிடுயு எனவே A என்பது வைல்ட் வகை ரெசிடுயு A என்பது வேறு எந்த ரெசிடுயுகும் மாற்றியமைக்கப்படுகிறது மற்றும் அண்டை ரெசிடுயுவில் குளுட்டமிக் அமிலம் இருந்தால் இது ஸ்திரமின்மைக்குள்ளாகும் இந்த வழக்கில் நீங்கள் கிடைக்கும் பல்வேறு விருப்பங்களைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே இந்த விதி 97 சதவிகித துல்லியத்தை கணிக்க முடியும் வைல்ட் வகை ரெசிடுயுவுடன் இரண்டாவது நிபந்தனை குளுட்டமிக் அமிலம் இது மற்ற ரெசிடுயு மாற்றும் அண்டை ரெசிடுயுகள் இது N முனையம் இது C முனையம் இரண்டாவது அண்டை இது E M ஆகும் பின்னர் இது புரதத்தை உறுதிப்படுத்தும் மற்றும் தரவுகளின் தொகுப்பு எனவே 100 சதவிகித துல்லியத்தை நாம் பெறலாம் எனவே இங்கே சிக்கல் என்னவென்றால் நம்மிடம் அதிக எண்ணிக்கையிலான பிறழ்வுகள் இருந்தால் நம்மால் குறைந்த எண்ணிக்கையிலான விதிகளுடன் அனைத்து பிறழ்விற்கும் இடமளிக்கவும் சிறந்த துல்லியத்தை பெறலாம் சரி எனவே நாங்கள் சுமார் 3000 பிறழ்வுகளைக் கருத்தில் கொண்டு சுமார் 100 விதிகளை உருவாக்கியுள்ளோம் அதாவது தோராயமாக 30 பிறழ்வுகள் எங்களிடம் 100 அல்லது சில நேரங்களில் குறைவாக இருக்கலாம் உங்கள் தரவு வாலனைன் அலனைன் பிறழ்வு போன்ற மிக அதிகமாக இருந்தால் நாங்கள் அதிக நம்பிக்கையுடன் கணிக்க முடியும் எனவே இது 82 சதவிகிதம் துல்லியத்தையும் 0 7 இன் தொடர்பையும் பெறக்கூடிய சேவையகத்தை வைத்திருக்கிறோம் எனவே இந்த சேவையகம் இது பிறழ்வு ரெசிடுயுவையும் இந்த வைல்ட் வகையையும் பிறழ்வு ரெசிடுயுவையும் எடுக்கும் இது வைல்ட் வகை இது பிறழ்வு எனவே எங்களிடம் அண்டை ரெசிடுயுகள் உள்ளன இப்போது நாம் கணிக்க முடியும் இது உறுதிப்படுத்துகிறதா அல்லது ஸ்திரமின்மையாக்குவதா என்பதை இது உங்களுக்குத் தெரிவிக்கும் இது இது நிலைத்தன்மையின் மாற்றமாகும் இது உறுதிப்படுத்தும் மற்றும் ஸ்திரமின்மைக்குரியது மேலும் இது இந்த பிறழ்வின் அடிப்படையில் அருகிலுள்ள எத்தனை ஹைட்ரோபோபிக் ரெசிடுயுகள் மற்றும் பலவற்றைத் தருகிறது எனவே நான் D225Q ஐக் கொடுக்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டு இங்கே Tm சோதனை 33 டிகிரி மற்றும் எங்கள் கணிப்பும் 0 97 இரண்டும் ஸ்திரமின்மைக்குரியவை ஆனால் நீங்கள் என்றால் டெல்டாவை Tm மதிப்புகள் மட்டுமே எங்களுக்குத் தெரியும் ஆனால் டெல்டா ஜி மதிப்புகளை விட எப்படியும் 2 முதல் 3 மடங்கு அதிகமாக உள்ளது எனவே நீங்கள் கட்டமைப்பு கிடைக்கவில்லை என்றால் இந்த சேவையத்தை பயன் படுத்தலாம் பிறழ்வுகளின் மீது நிலைத் தன்மையைக் கணிக்க இந்த சேவையகத்தை நாம் செய்யலாம் எனவே சுருக்கமாக இன்று நாம் என்ன விவாதித்தோம் மாணவர் பிறழ்வு மீது நிலைத்தன்மை பிறழ்வின் மீதான நிலைத்தன்மை உங்களிடம் இருந்தால் நாங்கள் எந்த தரவுத்தளத்தைப் பயன்படுத்துகிறோம் - புரோதெர்ம் எனவே தரவு முதலில் கிடைத்தால் அமினோ அமில பண்புகளை நிலைத்தன்மையுடன் தொடர்புபடுத்த முயற்சி செய்யலாம் டெல்டா ஜி டெல்டா டெல்டா ஜி அல்லது டெல்டா டி மீ ஆகியவற்றிலிருந்து நாம் பெறக்கூடியவை நிலைத்தன்மை மதிப்புகள் பண்புகள் அவை பல்வேறு பண்புகள் உடல் வேதியியல் ஆற்றல் உறுதிப்படுத்தும் பண்புகள் எனவே நாம் தொடர்புபடுத்தலாம் தொடர்பு கோஎபிசியன்ட் ஏனெனில் டெல்டா டெல்டா ஜி நமக்குத் தெரியும் டெல்டா ஜி பிறழ்வு மைனஸ் டெல்டா ஜி வைல்ட் delta G mutant - delta G wild எங்களுக்குத் தெரிந்த பண்புகள் டெல்டா பி ஒரு பிறழ்வு மைனஸ் டெல்டா பி வைல்ட் எல்லா பிறழ்வுகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு எழுதலாம் எனவே எந்த வகை மரபுபிறழ்வுகளை விளக்கும் இடத்தில் எந்த பண்புகள் முக்கியம் என்பதை இது உங்களுக்குத் தெரிவிக்கும் ரிக்ரஸ்ஸோன் நுட்பங்கள் அல்லது சராசரி அசைன்மெண்ட் முறை அல்லது நிலைத்தன்மையைக் கணிக்க வெவ்வேறு சாத்தியக்கூறுகள் ஆகியவற்றிலிருந்து வெவ்வேறு முறைகளை நாம் உருவாக்கலாம் இந்த பிறழ்வுகளின் ஸ்திரத்தன்மையை கணிக்க நீங்கள் வெவ்வேறு விதிகளைப் பயன்படுத்தலாம் எனவே பல்வேறு கட்டமைப்பு அடிப்படையிலான அளவுருக்கள் சீக்குவன்ஸ் அடிப்படையிலான அளவுருக்கள் மற்றும் சாத்தியமான பயன்பாடுகளின் இந்த அளவுருக்கள் ஆகியவற்றைப் பெற்றோம் ஏனெனில் ரிக்ரஸ்ஸோன் நுட்பங்களைப் பற்றி நாங்கள் விவாதித்தோம் எனவே மரபுபிறழ்வுகளின் ஸ்திரத்தன்மையை கணிக்க இந்த அளவுருக்கள் அனைத்தையும் நாம் பயன்படுத்தலாம் அதே போல் இது பிற சாத்தியமான பயன்பாடுகளையும் கொண்டுள்ளது மடிப்பு விகிதங்களைப் புரிந்து கொள்ள அல்லது புரதங்கள் மற்ற மூலக்கூறுகளுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பதைப் புரிந்து கொள்ளலாம் எனவே அடுத்தடுத்த வகுப்புகளில் விளக்குகிறேன் உங்கள் கவனத்திற்கு நன்றி